எனவே அடுத்ததாக நாம் எப்படி கிரேடியன்ட் மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில ஆபரேட்டர்களின் கருத்தை எவ்வாறு பொதுமைப்படுத்துவது என்பதனை மிகவும் ஆழமாக பார்ப்போம் இப்போது நாம் வரையறுத்துள்ள இந்த கிரேடியன்ட் எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டியதில்லை ∇f ஐ மூன்று கூறுகளின் அடிப்படையில் நான் ஏற்கனவே எழுதியுள்ளேன் இதனை மீண்டும் எழுதும் போது நான் ஒரு சிறிய மாற்றத்தை செய்துள்ளேன் யூனிட் வெக்டர்களை வசதிக்காக இடது புறத்தில் எழுதியுள்ளேன் இப்போது இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது f மீண்டும் மீண்டும் இங்கே தோன்றுவதை நீங்கள் காணலாம் எனவே இந்த அப்ஸ்ட்ராக்சனின் செயல் என்பது நாம் f ஐ அகற்றி ஒரு ஆபரேட்டரை வரையறுத்து பார்த்தால் இந்த விஷயத்தை கிரேடியன்ட் என்று அழைக்கலாம் இது போன்று இருப்பதை ∇ ஆபரேட்டர் என்றும் அழைக்கலாம் எனவே இந்த ஆபரேட்டருக்கு எப்போதும் செயல்பட சில செயல்பாடு தேவைப்படுகிறது எனவே இதை நான் இங்கு எழுதினால் அது எதைச் செய்கிறது என்பதை அது என்னிடம் சொல்லவில்லை என்பதால் அது முழுமையடையாது அதற்குச் செயல்பட ஒரு போர்ஸ் அல்லது ஒரு பீல்டு தேவை இந்த விஷயத்தை பொருத்த வரை அது ஸ்கேலார் பீல்டு ஆகும் எனவே நான் இங்கே செருகும்போது இந்த எக்ஸ்பிரஷனை நான் இங்கே எடுத்துக்கொண்டு f வைத்தால் இந்த எக்ஸ்பிரஷனை மீண்டும் பெறலாம் இப்போது இங்கே இருக்கும் இந்த ஆபரேட்டர் ஒரு வெக்டர் போன்றது எனவே இது வெக்டர் கால்குலஸின் வழக்கமான விதிகளுக்குக் கீழ்ப்படிகிறது எடுத்துக்காட்டாக அது கிரேடியன்ட் என்பது நமக்கு தெரியும் ஆகையால் நான் இரண்டு வெக்டர்களுக்கு இடையேயான டாட் ப்ராடக்ட் எடுத்துக் கொள்ள முடியும் முதலில் கிரேடியன்ட் என்பது என்னவென்றால் இது ஒரு ஸ்கேலார் ஃபங்ஷன் ஆகும் டைவர்ஜன்ஸ் என்பது இரண்டு வெக்டர்களுக்கு இடையேயான டாட் ப்ராடக்ட் ஆக வைத்துக் கொள்ளலாம் இது டாட் ப்ராடக்ட் போன்று இருக்கும் இதுதான் டாட் ப்ராடக்ட் எடுக்கவேண்டிய ஒரு வெக்டர் ஆனால் இவர்களில் ஒருவர் டெல் ஆபரேட்டராக இருக்கும்போது இந்த செயல் டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி வெக்டர் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் புள்ளியாக இருந்தது மற்றுமொரு விஷயம் கிராஸ் ப்ராடக்ட் எனவே நான் இரண்டு வெக்டர்களை எடுத்து அதன் கிராஸ் ப்ராடக்ட்யை வரையறுக்க முடியும் என்பதை நாம் அறிவோம் இதைப்போலவே நான் இந்த இரண்டு வெக்டர்களையும் அதன் கிராஸ் ப்ராடக்ட் யையும் எடுத்துக் கொள்கிறேன் எனவே நாம் அறிந்துகொண்ட கிராஸ் ப்ராடக்ட் என்பது வெக்டர் கால்குலஸின் மொழியில் உள்ளது மேலும் இதனை வெக்டர் "a" இன் கர்ல் என்று அழைக்கலாம் இப்பொழுது நாம் கிரேடியன்ட் இல் இருந்து துவங்கி டெல் ஆபரேட்டரை வரையறுத்து உள்ளோம் டெல் ஆபரேட்டர் என்பது தனியாக நிற்கும் ஒன்று அதில் மூன்று கூறுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே உள்ள வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் அதன் பெயர் டைவர்ஜென்ஸ் ஆகும் அதேபோல் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் அதன் பெயர் கர்ல் அழைக்கலாம் அல்லது இதனை ஒரு ஸ்கேலார் ஃபங்ஷன் ஆக செயல்பட வைக்க முடியும் எனவே இங்கே உள்ள இந்த அளவு ஒரு வெக்டர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கே உள்ள இந்த அளவு ஒரு ஸ்கேலார் மேலும் இங்குள்ள இந்த அளவு ஒரு வெக்டர் ஆக இருக்கப்போகின்றது இவை மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளில் எழுத பயன்படும் சிலவகையான நட்ஸ் மற்றும் போல்ட்கள் ஆகும் எனவே இது இந்த ஆபரேட்டர்கள் மீது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையைத் தருகிறது இந்த ஆபரேட்டர்களை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் ஆபரேட்டர் டைவர்ஜன்ஸ் ஆகும் எனவே டைவர்ஜன்ஸ் இதில் மிகவும் எளிமையாக வெக்டர் A ஐ எடுத்துள்ளேன் அதில் மூன்று கூறுகள் உள்ளன அதனை Ax Ay Az என்று எழுதப் போகின்றேன் இதற்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நான் ஏற்கனவே கூறிய படி ஸ்கேலார் தான் கிடைக்கும் இந்த அளவுகள் என்ன என்பதற்கு மிக அழகான வடிவியல் அர்த்தங்கள் உள்ளன எனவே டைவர்ஜென்ஸ் என்பது ஒரு வெக்டர் அதன் குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து எவ்வளவு வேறுபடுகிறது என்பதை அளவிடுகின்றது இது உள்ளுணர்வு வடிவியல் படங்கள் ஆகும் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக் கொள்வோம் என்னிடம் இங்கே சில புள்ளி இருக்கிறது இதனை தொடக்கப் புள்ளி என்று சொல்லலாம் மற்றும் இங்கு இது போன்ற ஒரு வெக்டர் பீல்டு ஐ பிளாட் செய்ய முயற்சிக்கிறேன் வெக்டர் பீல்டு என்றால் என்ன இது கோளக் கோடுகளில் உள்ள பொஷிஸன் வெக்டர் x y z என்ற கூறுகள் தவிர ஏதும் இல்லை இப்பொழுது இதை நான் மூலத்தின் மீது பிளாட் செய்தால் அது எப்போதும் ரேடிகலி வெளிப்புற திசையை சுட்டிக்காட்டும் மற்றும் நான் மூலத்திலிருந்து விலகிச் செல்லும்போது அதன் அளவு அதிகரிக்கும் அவைகள் இப்படித்தான் குறிப்பிடப்படும் நான் மேலும் வெளிப்பக்கமாக செல்லும்போது நான் நீண்ட நீளத்தை வரைய முடியும் இந்த வெக்டர் இன் நீளம் அளவுவை குறிக்கின்றது மற்றும் அது எப்போதும் ரேடிகலி வெளிப்புறமாக இருக்கும் எனவே எல்லா இடங்களிலும் மற்றும் எந்த ஒரு இடத்தில் உள்ள புள்ளியிலும் அது வெளிப்புறத்தை சுட்டிக்காட்டுகிறது இப்பொழுது இந்த புள்ளியில் இருந்து நான் கணக்கிடும் பொழுது வெக்டர் பீல்டு ஒரு புள்ளியிலிருந்து விலகிச் செல்வதை நீங்கள் காணலாம் எனவே இந்த வெக்டர் இன் வேறுபாடு பூஜ்ஜியமற்றதாக இருக்கும் என்பதை நாம் உள்ளுணர்வுடன் எதிர்பார்க்கலாம் நான் ∇·A ஐ எடுத்துக் கொண்டால் என்ன கிடைக்கும் என்று பார்த்தால் எனக்கு ∂∂x ∂∂y ∂z கிடைக்கும் மேலும் அது 3 க்கு சமமாக இருக்கும் இது ஒரு பூஜ்ஜியமற்ற அளவு ஆகும் அடுத்ததாக அதாவது எடுத்துக்காட்டாக என்னிடம் உள்ள வெக்டர் பீல்டு ஒரு இடத்தில் நிலையாக உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இது z அச்சில் நிலையானது இந்த z அச்சு எல்லா இடங்களிலும் நிலையான நீளத்தைக் கொண்டுள்ளது எந்த இடத்திலிருந்து நான் பிளாட் செய்தாலும் வெக்டர் பீல்டு இப்படித்தான் இருக்கும் இது உண்மையில் எங்கிருந்தும் விலகிச் செல்லவில்லை இது எல்லா இடங்களிலும் ஒரே வேகத்தில் பாயும் நதியைப் போல நிலையான வேகத்தில் செல்கின்றது எனவே இந்த வெக்டர் பீல்டு க்கு டைவர்ஜென்ஸ் எடுக்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பது முதல் இரண்டு திருப்பங்கள் மட்டுமே 0 நான் இதை 0 உடன் விட்டு விடப் போகிறேன் என்னிடம் உள்ள அடுத்த எடுத்துக்காட்டு நதி போன்றது ஆனால் அது z திசையில் செல்லும்போது வேகத்தை பிடிக்கிறது இது z அச்சு என்றால் இதனை நாம் z 0 என்று சொல்லலாம் இது எந்த வழியில் செல்லப் போகிறது முதலில் சிறிய z இல் அதன் மதிப்பு சிறியதாக இருக்கும் பின்னர் அதன் மேக்னட்யூட் இங்கே வேகம் எடுக்கும் போது மற்றும் நான் நெகட்டிவ் z க்குச் செல்லும்போது அது மீண்டும் அதன் திசையை மாற்றும் அதன் மேக்னட்யூட் சிறியதாக இருக்கும் எனவே மீண்டும் இந்த வெக்டர் பீல்டு வேறுபடுகிறது என்ற உள்ளுணர்வு உள்ளது நான் இங்கு மீண்டும் டைவர்ஜென்ஸை கணக்கிடும்போது இந்த இரண்டு பேரும் ஒன்றிலும் பங்களிக்கப் போவதில்லை மேலும் யூனிட் டைவர்ஜென்ஸ் என்னிடம் உள்ளது இது நமக்கு வெக்டர் பீல்டில் என்ன நடக்கின்றது என்பதற்கான மிக நல்ல வடிவியல் உள்ளுணர்வை வழங்குகின்றது இங்கு ஒரு வெக்டர் பீல்டு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்னவெல்லாம் செய்யும் அதனை அளவிடுவதற்கான வழிகள் என்ன என்பதனை நாம் பெற முயற்சி செய்கின்றோம் இங்கு டைவர்ஜென்ஸ் தான் முதல் கருவியாகும் அடுத்து நாம் எடுத்துக் கொள்ளப் போகும் விருப்பமான பகுதி கர்ல் கர்ல் என்பது பொதுமையான ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இரண்டு வெக்டர்களுக்கு இடையில் கிராஸ் ப்ராடக்ட் ஐ எவ்வாறு எடுத்துக் கொள்கிறோமோ அதே போல் இங்கே x y z ஐ எழுதுகின்றோம் நாம் இங்கே உள்ளவற்றில் முதலில் இருப்பவர்களின் கூறுகளை எழுதும்போது அவைகள் கீழ் வரிசைக்கு செல்கின்றது கிராஸ் ப்ராடக்ட் இன் விதிகளை நாம் அனைவரும் அறிவோம் எனவே இதை நான் கூறுகளின் வடிவத்தில் எழுத விரும்பினால் அடைப்பு வடிவில் எழுத வேண்டும் முதல் கூறு ∂Az∂y − ∂Ay ∂z ஆக இருக்கும் அடுத்த கூறு yˆ இன் திசையில் இருக்கும் அது ∂Ax∂z − ∂Az ∂x ஆகும் மூன்றாவது அளவு zˆ இன் திசையில் இருக்கும் அது ∂Ay∂x − ∂Ax∂y ஆகும் எனவே இது ஒரு சுழற்சியின் அடிப்படையில் செய்யும் வழி முறை ஆகும் நான் இவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை எடுத்துக்கொள்கிறேன் முதலாவதாக இவரை எடுத்துக் கொள்வோம் இதிலிருந்து இதனை கழிப்பதன் மூலம் நாம் இதனை கண்டறியலாம் இதேபோல் நான் இந்த நபரை எடுத்துக் கொள்ளும்போது அது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் யாருக்கெல்லாம் இது மிகவும் கடினமாக இருக்கின்றதோ அவர்கள் ஒரு சில பயிற்சி எடுத்துக்காட்டுகளை தாங்களாகவே செய்யலாம் அது மிகவும் கடினம் அல்ல இப்போது டைவர்ஜென்ஸ் ஆபரேட்டரைப் போலன்றி கர்ல் ஆபரேட்டர் ஒரு வெக்டர் எவ்வளவு சுழல்கிறது அல்லது ஒரு புள்ளி எவ்வளவு திரும்புகின்றது என்பதை அளவிடுகின்றது மீண்டும் நதி எடுத்துக்காட்டை கருத்தில் கொள்ளலாம் நீர் சுழலும் இடத்தில் உள்ள நீர் சுழற்சி போல் கர்ல் என்பது அந்த வெக்டர் பீல்டு எவ்வளவு சுழல்கிறது என்பதை அளவிடுவது ஆகும் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து கொள்வோம் முதல் எடுத்துக்காட்டு முந்தைய உதாரணத்தில் நான் வைத்திருந்த அதே வெக்டர் பீல்டு ஆகும் இங்கு துவக்கம் ரேடிகலி வெளிப்புறமாகச் செல்கின்றது இது பார்ப்பதற்கு இந்தப் பக்கத்தில் வேண்டுமென்றாலும் சுழலும் ஒரு வெக்டர் பீல்டு போல் இருக்கின்றதா உள்ளுணர்வுடன் பார்த்தால் அதுபோல் இல்லை எனவே நாம் உள்ளுணர்வை உறுதிப்படுத்தும் விதமாக கர்லை கணக்கிடுவோம் நாம் பார்க்கக்கூடிய முதல் கூறு இங்கிருக்கும் இவர் தான் Az என்றால் z எனவே ∂Az ∂y என்பது z இது 0 ஆகும் Ay என்பது y இதுவும் 0 ஆகும் இதேபோல் Ax என்பது x ∂Ax∂z என்பது 0 ஆகும் எனவே நாம் பெறப்போவது ஒரு பெரிய 0 ஆகும் எனவே இது ஒரு 0 வெக்டர் மற்றும் இந்த வெக்டர் பீல்டு இருப்பதால் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இது சுழலவில்லை வேறுபட்டு விலகிச் செல்கின்றது ஆனால் இது சுழலவில்லை அதைக் காட்சிப்படுத்துவதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் நான் ஒரு சிறிய துடுப்பை இங்கே வைத்தால் அது சரியாகச் சுழலத் தொடங்கும் நான் இங்கே ஒரு சிறிய துடுப்பை வைத்தால் அது அதன் சொந்த அச்சைப் பற்றி சுழலாது வெளிப்புறமாகத் தள்ளப்படும் மற்றொரு உதாரணத்தை எடுத்து கொள்வோம் இதுதான் x y ப்ளேன் இந்த x y ப்ளேன் ஐ இங்கே வரைவோம் இந்த வெக்டர் பீல்டு எப்படி இருக்கும் உதாரணமாக x அச்சின் ஒவ்வொரு புள்ளியையும் x அச்சு உடன் எடுத்துக்கொள்வோம் அதன் அளவு என்பது இந்த பீல்டை நான் இங்கே எப்படி வரைய வேண்டும் என்பதை பொருத்தது இது போன்ற ஒன்றை வரைவது சரியானது தானா எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இதை 1 0 என்று அழைப்போம் இந்த வெக்டர் இன் கூறுகள் என்னென்ன இங்கே உள்ளன என்று பார்த்தால் அது 010 ஆகும் இது எந்த திசையை சுட்டிக்காட்டும் அலகு நீளத்தின் வெக்டர் y ஹாட் சரிதானே இப்போது இங்கே ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்வோம் இதை 1 என்று அழைப்போம் எனவே x 1 y 1 இது இப்போது எந்த வழி x இன் கூறு 1 1 0 எனவே இந்த வெக்டர் தான் எந்த வழி என்பதை சுட்டிக்காட்டுகின்றது x இன் கூறு எதிர்மறையானது y இன் கூறு நேர்மறையானது எனவே இது 45 டிகிரியில் சுட்டிக்காட்டப்படும் இதை நீங்கள் தொடர்ந்து வரைந்து இது போன்ற ஒன்றைத் நீங்கள் பெறப் போகிறீர்கள் இது ஒரு சுழற்சி சம்பந்தப்பட்ட பாடநூல் எடுத்துக்காட்டு மீண்டும் நாம் இந்த வெக்டர் பீல்டு இன் டைவர்ஜென்ஸ் மன்னிக்கவும் கர்லை கணக்கிடலாம் இங்கே இருக்கும் முதல் கூறுகளை எடுத்துக்கொள்வோம் Az என்பது 0 ஆகும் எனவே இது 0 Ay என்பது x இப்போது dxdz என்பது 0 ஆகும் எனவே முதல் கூறு 0 ஆகும் இப்பொழுது நாம் இங்கிருக்கும் Ax என்ற இரண்டாவது கூறுக்கு செல்லலாம் Student Refer Time 1154 மாணவர் குறிப்பு நேரம் 1154 மைனஸ் Ax என்பது y ஆனால் z ஐப் பொறுத்தவரை அதன் டெரிவேட்டிவ் 0 ஆகும் Az என்பது 0 எனவே இதுவும் 0 ஆகும் எனவே சிக்கலில் உள்ள நமது உள்ளுணர்வு என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் மூன்றாவது டெர்மை இங்கே எடுத்துக்கொள்வோம் Ay என்பது X இப்போது dxdx அதாவது மைனஸ் 1 மற்ற டெர்ம் Ax அது y ஆகும் மாணவர்மைனஸ் 1 y மைனஸ் 1 சரிதானே மைனஸ் மைனஸ் என்ன ஆகின்றது மாணவர் ப்ளஸ் இதன் மதிப்பு 2 ஆக ஆகின்றது இது பூஜ்ஜியமற்றது மற்றும் இது உங்களுக்கு மிகவும் பரிட்சயமான வலது கை கர்ல் தம்ப் ரூல் வகை நீங்கள் இதை இதனுடன் திருப்பலாம் மற்றும் இந்த கர்ல் எங்கு வெக்டர் பூஜ்ஜியம் அற்றதாக இருக்கிறது என்பதை உங்களுக்குக் காட்டுகிறது எனவே இது டிவிஸ்டிங் பீல்டு ஆகும் மீண்டும் x y ப்ளேனில் எளிமையான மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த வெக்டர் பீல்டு பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது இப்பொழுது இங்கே 1 0 என்ற ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இது இங்கே மேல்நோக்கியும் மற்றும் இங்குள்ள வலது புறத்தையும் சுட்டிக்காட்டுகிறது முழு y அச்சும் என்ன ஆயிற்று இங்கே x இன் செயல்பாடு 0 ஆக இருந்தால் நான் உயர்ந்த மற்றும் உயர்ந்த மதிப்புகளுக்குச் செல்லும்போது இது பெரியதாகவும் மற்றும் அதற்குமேல் பெரியதாகவும் உயர்ந்துகொண்டே இருக்கும் நான் இங்கே மிகச் சிறிய மதிப்பை எடுத்துக்கொள்ளும்போது இங்கிருக்கும் புள்ளி x எதிர்மறையாக இருப்பதால் கீழ்நோக்கி சுட்டிக்காட்டப் போகிறீர்கள் ஆனால் அது எப்போதும் y திசையையே சுட்டிக்காட்டும் எனவே இந்த திசையை நிலையானது என்று உறுதி செய்து கொள்ளலாம் இது மூன்றாவது உதாரணம் ஆகும் மீண்டும் ஒரு கணக்கீடு செய்வோம் உங்கள் உள்ளுணர்வு யோசனை என்ன இது சுழல்கிறதா அல்லது சுழலவில்லையா என்பதுதான் அது சுழலவில்லை இப்பொழுது இதற்கான பதில் என்ன என்று பார்ப்போம் முதல் கூறு Az என்பது 0 ஆகும் Ay என்பது x இந்த டெர்ம் 0 ஆகும் நான் இரண்டாவது டெர்மை எடுத்துக்கொண்டால் Ax என்பது 0 எனவே 0Ax என்பது 0 ஆகும் மீண்டும் என்னிடம் ஒரு 0 உள்ளது மூன்றாவது டெர்ம் மிகவும் சுவாரஸ்யமானது Ay என்பது x ஆகும் எனவே dAy dx 1 மற்றும் Ax என்பது 0 ஆகும் இதன் மதிப்பு உண்மையில் 1 ஆகும் இங்கேயே ஒரு சுழற்சி நடப்பதை நீங்கள் காணலாம் இவைகள் இந்த திசையையும் அவைகள் இந்த திசையையும் சுட்டிக்காட்டுகின்றன இவை இந்த திசையில் சுட்டிக்காட்டுகின்றன நான் இங்கே ஒரு துடுப்பை இது மாதிரி வைத்தால் இந்த சக்திகள் இந்த துடுப்பை இங்கே சுழற்ற வைக்கும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த வெக்டர் பீல்டு ஒரு சுழற்சியைக் கொண்டுள்ளது என்ற நமது உள்ளுணர்வு சரியானது இங்கு கர்ல் இன் மதிப்பு பூஜ்ஜியமற்றது ஆகும் கர்ல் மற்றும் டைவர்ஜென்ஸ் ஆகிய டெர்ம்கள் பாரம்பரியமானது மற்றும் இவைகள் நாம் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது மிகவும் பயந்த சொற்கள் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் அவை மிகவும் எளிமையான வடிவியல் அர்த்தங்களைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் இது நமக்கு வசதியாகவும் இருக்கும் இதனை வைத்து நாம் எலக்ட்ரோமேக்னடிக்ஸின் சமன்பாட்டை மிக எளிதாக எழுதலாம்